கட்டர் பாதை தலைமுறை முடிவான பகுதி மற்றும் தற்போதைய நிலை CNC எந்திரம் மற்றும் தொடர்புடைய செயல்முறைகள் திறந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தில் 19 வது விரிவுரைக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் இயந்திர கருவிகள் மற்றும் செயல்முறைகளின் கணினி எண் கட்டுப்பாடு எனவே இன்று நாம் கட்டர் பாதை உருவாக்கம் பற்றிய இறுதி விரிவுரையைப் பார்ப்போம் மேலும் எஞ்சிய நேரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சில தற்போதைய போக்குகளைப் பற்றி விவாதிப்போம் தொடங்குவதற்கு ஐசோபராமெட்ரிக் எந்திரம் மற்றும் ஐசோப்ளானார் எந்திரம் பற்றிய விவாதத்தை நாம் ஏற்கனவே முடித்துவிட்டோம் விவரங்களில் விவாதித்தோம் ஐசோப்ளானார் எந்திரத்திற்கான முன்னோக்கி படி கணக்கீடு மற்றும் இன்று நாம் கடைசி பகுதியை எடுத்துக்கொள்வோம் ஐசோஸ்கலோப் எந்திரம் இது மேற்பரப்பு முழுவதும் கடினத்தன்மை ஸ்காலப்பின் சம உயரத்தை உருவாக்குகிறது எனவே ஸ்காலப் உயரம் நிலையானதாக வைக்கப்படுகிறது இது சீரான மேற்பரப்பு கடினத்தன்மைக்கு வழிவகுக்கிறது இதற்கு குறைந்த எந்திர நேரம் தேவைப்படுகிறது ஏனெனில் தேவையற்ற எந்திரம் இல்லை இரண்டாம் நிலை கட்டர் பாதைகள் மாஸ்டர் கட்டர் பாதையிலிருந்து பெறப்படுகின்றன மற்றும் மாஸ்டர் கட்டர் பாதை பொதுவாக மேற்பரப்பின் விளிம்புகளில் ஒன்றாக எடுக்கப்படுகிறது எனவே இது கருவியின் இரண்டு நிலைகளை இரண்டு வெவ்வேறு உடன் காட்டுகிறது அதாவது இரண்டு அருகிலுள்ள கட்டர் பாதைகள் மற்றும் இது மீதமுள்ள வெட்டப்படாத பொருள் மற்றும் இந்த உயரம் ஸ்காலப் உயரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே நாம் இதற்கு முன்பு இந்த வெளிப்பாடுகளைக் கடந்துவிட்டோம் இவை வழித்தோன்றல்களாகும் எடுத்துக்காட்டாக u திசையில் மேற்பரப்பின் வழித்தோன்றல் டாட் தன்னுடன் உற்பத்தி செய்யப்பட்டது ஒரு குறிப்பிட்ட உங்களுக்குத் தெரியும் மதிப்பைக் கொடுக்கிறது இது e க்கு சமம் இது ஒரு பெயர் வழங்கப்படுகிறது E F என்பது ru இன் புள்ளி தயாரிப்பு ஆகும் ஜி என்பது டாட் தயாரிப்பு Rw Rw போன்றவை இந்த விஷயங்களை நாம் கடைசியாக விவாதித்தோம் இது இந்த வழக்கில் 1R ஆக எடுத்துக் கொள்ளப்படும் வளைவின் வெளிப்பாடு ஆகும் மேலும் இது L மற்றும் N மற்றும் EFG போன்ற முன்னர் வரையறுக்கப்பட்டதாக உங்களுக்குத் தெரிந்த அந்த மாறிலிகள் அனைத்தையும் கொண்டுள்ளது அதனுடன் நமக்கு ஒரு dudt மற்றும் dwdt பெருக்கி உள்ளது இது dudw க்கு எளிமைப்படுத்தப்படலாம் மேலும் இது வளைவைக் கருத்தில் கொள்ளும் திசையுடன் மாறுபடும் இந்த குறிப்பிட்ட வெளியீட்டில் ஐசோஸ்கலோப் எந்திரத்தில் முன்னோக்கி படி மறு செய்கைகள் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டது முன்னோக்கி படியைக் கண்டுபிடிக்க ஐஎஸ்ஓ பிளானர் எந்திரத்தின் விஷயத்தில் நாம் மறு செய்கைகள் வைத்திருந்தோம் ஆனால் இங்கே முன்னோக்கி படி மறு செய்கைகள் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஒரு அளவுருவாக வெளிப்படுத்தப்பட்டது மேற்பரப்பில் மூன்றாவது அளவுரு t இன் செயல்பாடாக வெளிப்படுத்தப்படும் கட்டர் பாதையில் அதிகரிப்பு உங்களுக்குத் தெரியும் R u w எனவே நம்மிடம் இங்கே என்ன இருக்கிறது இந்த குறிப்பிட்ட கட்டர் பாதையை நாம் இங்கு வைத்திருக்கிறோம் கட்டர் பாதையில் இந்த தொடுகோடு இந்த ஆரம்ப கட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது எங்கள் இலக்கு அதிகரிக்கும் அதிகரிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் இது அளவுரு மதிப்பு t2 இலிருந்து அளவுரு t2 ஐ நீங்கள் அறிந்த இந்த புள்ளியை அடைய அனுமதிக்கும் எனவே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வளைவு நிலை திசையன் முறையே இந்த புள்ளிகளில் R மற்றும் R ஆக இருக்கும்போது இது அளவுரு மதிப்பு இந்த R ஆரம் அல்ல இந்த R இருப்பினும் ஆரம் இந்த ஒன்று 1வளைவு மன்னிக்கவும் இது சற்று குழப்பமாக இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட வேறுபாட்டைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் இப்போது நாம் முதலில் தொடுகோடு சரியா கருத்தில் போதெல்லாம் என்னை இங்கே அது கூறினார் என்று கூறுகிறேன் கட்டர் t என்று குறிப்பிட்ட அளவுரு அதிகரிப்பு கட்டர் பாதையில் r என வெளிப்படுத்தப்படுகிறது அந்த குறிப்பிட்ட அளவுரு அதிகரிப்பு இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னோக்கி படி கொடுக்கும் இந்த வெளிப்பாடு மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது 8 e இன் வர்க்க மூலம் அங்கு e வடிவம் சகிப்புத்தன்மை வளைவால் வகுக்கப்படுகிறது 4 e வர்க்க 1 வது மூலத்தால் வகுக்கப்படுகிறது √8 4 2 எனவே இங்கே நமக்கு என்ன இருக்கிறது Rt அதாவது கட்டர் பாதையில் உள்ள தொடுகோடு ஒரு சங்கிலி வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் இது முழுமையான வேறுபாடு எனவே இது அடிப்படையில் சங்கிலி வடிவத்தில் வெளிப்படுத்தப்படும் drdt ஆகும் ஏனெனில் R அடிப்படையில் u மற்றும் w மற்றும் Rt இன் செயல்பாடாகும் Rt நாம் தொடுகோட்டின் டாட் தயாரிப்பை கட்டர் பாதைக்கு தன்னுடன் எடுத்துச் செல்கிறோம் இந்த இரண்டு டாட் உற்பத்தி செய்யப்படுகிறோம் இறுதியில் இது இந்த வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது ⁄ இது Ru என வெறுமனே வெளிப்படுத்தப்படுகிறது ⁄ Rw ஆக பின்னர் இந்த Ru ஐ பெருக்குகிறோம் Ru முன்பு வரையறுக்கப்பட்டபடி எங்களுக்கு e ஐ வழங்கும் எனவே இந்த வழியில் இந்த சொல் இந்த சொல்லுக்கு எளிமைப்படுத்தும் இது மிகவும் எளிமையானது நேரடியானது நீங்கள் அதை நீங்களே முயற்சி செய்யலாம் இது நாம் முன்பு வரையறுத்த 1 வது அடிப்படை வடிவத்தைத் தவிர வேறில்லை எனவே இதை நாம் I க்கு சமன் செய்கிறோம் எனவே அந்த Rt Rt இது டாட் தயாரிப்பு எனவே இது அடிப்படையில் அளவின் வர்க்கத்தை உள்ளடக்கியது எனவே Rt இன் முழுமையான மதிப்பு அளவு 1 வது அடிப்படை வடிவத்தின் மீது வேரைத் தவிர வேறொன்றுமில்லை இந்த Rt இன் வெளிப்பாட்டைப் பெற்ற பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பது பித்தகோரஸ் தேற்றத்தைக் கொண்டு வருகிறோம் அங்கு R வர்க்கம் - R - e ஸ்கொயர் இந்த பக்க வர்க்கதிற்கு சமமாக இருக்க வேண்டும் இது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இந்த குறிப்பிட்ட தூரத்தை Rt ∆t ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் எனவே அதில் பாதி Rt× × t2 க்கு சமம் சரி ஏனெனில் Rt அடிப்படையில் drdt ×∆t2 இந்த முழுமையான தூரத்தை அனுமானிக்கும் இந்த குறிப்பிட்ட கோணம் மிகவும் சிறியது இது தொடுகோடு திசையில் இருப்பதாக நன்கு கருதலாம் இதிலிருந்து நாம் எளிதாக எளிமைப்படுத்த முடியும் நான் நீங்கள் இந்த விட்டு நாம் எளிதாக என்று எளிமைப்படுத்த முடியும் ∆t இந்த ஒரு வெளியே வருகிறது எனவே நாம் மறு செய்கை தவிர்த்து மற்றும் ஏற்று முன்னோக்கி படி கொடுக்க பொருட்டு கட்டர் பாதையில் அளவுரு ∆t அதிகரிப்பு ஒரு வெளிப்பாடு பெறுவது எனவே இதற்குப் பிறகு நாம் சைட்ஸ்டெப்பிற்கு வருகிறோம் iso ஸ்காலப் விஷயத்தில் சைட்ஸ்டெப் எவ்வாறு எடுக்கப்படுகிறது ஒரு முறை இருக்கலாம் ஏற்கனவே இருக்கும் ஒரு கட்டர் பாதை இந்த வழியில் நகர்வதைக் கண்டவுடன் முன்னோக்கி படிகள் தோராயமாக அல்லது முன்னோக்கி படி என கணக்கிடப்பட்ட புள்ளிகள் உள்ளன அவற்றின் இருப்பிடங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த நீல சிறிய நீல வட்டங்கள் கருவி வைக்கப்பட்டால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னோக்கி படிகள் கொடுக்கும் பகுதி செய்யப்படுகிறது அதன் பக்கத்திலேயே இப்போது வரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த குறிப்பிட்ட கட்டர் பாதையில் உள்ள நிலைகளை கணக்கிட முயற்சிக்கிறோம் இது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கவிளைவைத் தரும் இதற்காக நாம் என்ன செய்கிறோம் சரி நாம் எடுக்க வேண்டிய இந்த குறிப்பிட்ட படி நிச்சயமாக ஒரு திசையனால் வரையறுக்கப்படப்போகிறது என்று நாம் கூறுகிறோம்அதன் திசையையும் அளவையும் வெறுமனே கண்டுபிடிப்போம் இது ஒரு திசையனுக்கு உள்ளது எனவே முதலில் நாம் சொல்வது என்னவென்றால் 1 வது கட்டர் பாதையில் கட்டர் நிலையின் இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த திசையில் பக்கவிளைவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் கண்டுபிடிப்போம் எனவே 1 வது கட்டர் பாதையில் நாம் இந்த நிலையில் பார்த்தால் இந்த கட்டர் பாதைக்கு தொடுகோடு இது அடிப்படையில் மீண்டும் இந்த குறிப்பிட்ட தொடுகோடு கொடுக்கும் Rt இந்த கட்டத்தில் இந்த கட்டர் பாதையில் கட்டரின் திசையை நமக்குத் தருகிறது நாம் அதை செங்குத்தாக ஒரு திசையில் பக்க படிகள் எடுக்கும்எனவே நாம் இந்த கட்டத்தில் மேற்பரப்பில் தொடுகோடு திசையில் கட்டர் தொடுகோடு 90 டிகிரி செய்யும் என்று கூறுவேன் சரி அந்த குறிப்பிட்ட தொடுகோடு திசையில் பக்கவாட்டில் திசையில் குறிக்கும் எனவே நாம் சொல்வது என்னவென்றால் நான் வருந்துகிறேன் திடீரென்று R தவறுதலாக P ஆல் மாற்றப்பட்டுள்ளது அதாவது w v ஆல் மாற்றப்பட்டுள்ளது இது அடிப்படையில் தொடுநிலையைத் தவிர வேறு எதையும் குறிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது தயவுசெய்து அதை ⁄ × dudt × × dwdt என படிக்கவும் சரியா வேறு எதுவும் இல்லை பொது தொடுகோடு இந்த வெளிப்பாடு நாம் ஏற்கனவே நாம் முழுவதும் வந்து எனவே நாம் இங்கே நிறுவ முயற்சி என்ன நாம் கருத்தில் என்று அடிப்படையில் இரண்டு தொடுகோடுகள் உள்ளன மற்றும் அவர்கள் நமக்கு ஒரு 0 கொடுக்க உற்பத்தி டாட் அதாவது அவர்கள் பரஸ்பரம் ஆர்த்தோகனல் அதாவது அவர்கள் ஒருவருக்கொருவர் செங்குத்தாக உள்ளன ஒரு தொடுகோடு ஏற்கனவே கட்டர் பாதை திசையில் இருக்கும் தொடுகோடு மற்றும் அதைப் பற்றி நமக்குத் தெரியாத மற்ற தொடுகோடு அதற்காக நாம் தீர்க்கப் போகிறோம் எனவே இது கட்டர் பாதையின் ஆர்த்தோகனாலிட்டியை வரையறுக்கும் உறவு மற்றும் திசையை சரியா ஓரங்கட்டுகிறது இந்த வெளிப்பாடு கட்டர் பாதையில் தொடுகோடு மற்றும் Ru மற்றும் Rw ஆகியவற்றைக் குறிக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுவது சுவாரஸ்யமானது அவை இங்கே கண்டுபிடிக்கின்றன இது மேலும் Ru இந்த Ru மற்றும் Rw இருக்க வேண்டும் அவர்கள் இங்கே கண்டறிவதன் ஏன் Ru மற்றும் Rw அவை மாறாதவை என்பதால் அவை திசையைச் சார்ந்தது அல்ல dudt dwdt போன்றவை இவை தொடுகோடு கருதப்படும் திசையைச் சார்ந்தது எனவே முந்தைய வெளிப்பாடு புள்ளி தயாரிப்பு இருந்து நாம் இறுதியில் dw du வேண்டும் நாம் டிடி விதிமுறைகள் வெளியே ரத்து dw du இந்த ஒரு இருக்க பக்கவாட்டில் திசையில் தொடுகோடு திசையில் கொடுத்து அது அனைத்து மேற்பரப்பு மாறிலிகள் முதல் தொடர்பான மற்றும் அது கட்டர் பாதை திசையில் தொடர்பான dvdu உண்மையில் dw du இந்த கட்டர் தொடர்பான அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் கட்டர் பாதை திசையில் ஆகவே இந்த ஒன்றை நிறுவிய பின் கட்டர் சைட்ஸ்டெப் எடுக்கப்பட வேண்டிய திசையை இப்போது நாம் அறிவோம் கட்டர் பாதை மன்னிக்கவும் கட்டர் சைட்ஸ்டெப் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நிறுவ முயற்சிக்கிறோம் அதற்காக நாங்கள் எளிய வடிவவியலின் உதவியை எடுத்துக்கொள்கிறோம் மேற்பரப்பு குவிந்திருந்தால் அருகிலுள்ள கட்டர் பாதைகளில் கட்டரின் 2 நிலைகள் இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் சரியா இவை தனித்தனி கட்டர் பாதைகளில் அருகருகே உள்ளன இது வெட்டப்படாத மற்றும் PX பின்னால் எஞ்சியிருக்கும் சிறிய அளவு பொருள் ஸ்காலப்பின் உயரத்தை குறிக்கிறது சரி அது இங்கே எழுதப்பட்டுள்ளது PX ஸ்காலப் உயரம் AB மையங்களுக்கு இடையிலான தூரம் வெளிப்படையாக இவை கட்டர் சுற்று மூக்கின் இரண்டு நிலைகளின் மையங்கள் மற்றும் நாம் அதை 2 A என்று அழைக்கிறோம் மற்றும் பக்கவாட்டு கட்டர் இடையே உள்ள தூரம் ஆகையால் LM பக்க படிகளைக் குறிக்கிறது ஆகவே இங்கிருந்து நாம் நிறுவப் போவது என்னவென்றால் இவை இறுதியில் மேற்பரப்பின் வளைவின் மையத்தின் மையத்தில் சந்திக்கும் என்பதால் இதேபோன்ற முக்கோணங்கள் நம்மிடம் உள்ளன இதில் AB ஆல் வகுக்கப்பட்ட LM மேற்பரப்பின் வளைவின் ஆரம் சமமாக இருக்கும் இது கட்டர் வளைவின் ஆரம் மற்றும் மேற்பரப்பின் வளைவின் ஆரம் ஆகியவற்றால் வகுக்கப்படுகிறது இதை நாம் எழுதியுள்ளோம் பின்னர் அல்லது நாம் அதை விரைவாக இங்கே பேப்பரில் எழுதலாம் அதாவது இங்கே கட்டரின் 2 நிலைகள் இருந்தால் இது மேற்பரப்பாக இருந்தால் இது முதல் வரியாக இருந்தால் நான் வளைவுகளின் ஆரம் கொண்ட இயல்புகளைக் குறிக்கிறேன் எனவே இது பக்கவாட்டில் இருந்தால் இதுதான் என்று நாம் அடிப்படையில் சொல்கிறோம் இது மைய தூரமாக இருந்தால் இது மேற்பரப்பு வளைவின் பெரிய ஆர் ஆரம் இருந்தால் கட்டர் பாதைக்கு ஆர்த்தோகனல் மற்றும் இது கட்டரின் வளைவின் ஆரம் என்று நாம் கூறலாம் R r பக்க படிகளால் வகுக்கப்பட்ட மைய தூரம் r ஆல் வகுக்கப்பட்ட r r க்கு சமமாக இருக்க வேண்டும் இதுதான் நாம் நிறுவுகிறோம் அதாவது பக்கவாட்டு மற்றும் மைய தூரத்திற்கு இடையில் ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம் ஏன் இதைச் செய்கிறோம் ஏனென்றால் இறுதியில் இந்த குறிப்பிட்ட அளவு எவ்வளவு என்பதை நாம் நிறுவ வேண்டும் இந்த அளவு நாம் நிறுவியவுடன் பக்கவாட்டு திசையன் பற்றிய முழுமையான தகவல்கள் கிடைத்துள்ளன என்று கூறுவோம் அதன் திசை ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட அளவு எனக்குத் தெரிந்தால் நான் சொல்ல முடியும் ஆம் எனக்கு ஒரு திட்டவட்டமான ஸ்காலப் உயரத்தைத் தரும் பக்கவாட்டைப் பெறுவதற்கு நான் எவ்வளவு தூரம் மாற வேண்டும் என்று எனக்குத் தெரியும் இது ஸ்காலப் உயரம் சரியா எனவே உங்களுக்கு மீண்டும் வருவது தெரியும் உருவம் இந்த குறிப்பிட்ட உருவத்திலிருந்து ஸ்காலப் உயரத்தை ஒரு சில பித்தகோரியன் உறவுகளால் கணக்கிட முடியும் அதைப் பார்ப்போம் இந்த கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டால் நான் கணக்கீடு மூலம் செல்லவில்லை ஆனால் அவற்றில் ஒன்று அல்லது இரண்டை நான் சுட்டிக்காட்டுவேன் நாம் என்ன சொல்ல முடியும் இங்கே நாம் கட்டர் ஆரம் தவிர வேறொன்றுமில்லை இது XB சொல்ல முடியும் என்று நீங்கள் வலது கோணம் முக்கோணம் XDB தெரியும் ஒன்று இருக்கும் கட்டர் வர்க் ஆரம் XD வர்க் DB வர்கம் சமமாக இருக்க வேண்டும் DB நாம் கட்டர் ஆரம் மற்றும் இந்த குறிப்பிட்ட தூரம் xd கொண்டு கணக்கீடு சென்டர் தூரம் தூண்ட முடியும் என்று அரை சென்டர் தூரத்தில் இருக்கும் நடக்கிறது XD நீங்கள் கட்டர் உயரம் தெரியும் தொடர்புடைய நான் ஸ்கேலோப் உயரம் மற்றும் மேற்பரப்பு ஆரம் நான் கட்டர் பாதை செங்குத்தாக ஒரு திசையில் மேற்பரப்பில் வளைவு ஆரம் அர்த்தம் எனவே இந்த வழியில் இந்த உறவுகள் வரையப்படுகின்றன இது இந்த குறிப்பிட்ட குறிப்பிலிருந்து எடுக்கப்படுகிறது நான் அவற்றை விரிவாகப் போவதில்லை ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதைப் பின்பற்றலாம் இது வடிவியல் ஒற்றுமை முக்கோணங்களிலிருந்து வரும் உறவு முக்கோண ஒற்றுமை உறவு நாம் இப்போது பார்வையிட்டோம் அங்கிருந்து இந்த ஒரு மதிப்பை இங்கே மாற்றலாம் சிறிய r பெரிய R அதாவது மேற்பரப்பின் வளைவின் ஆரம் மற்றும் a சரியா எனவே இந்த உறவு ஒரு உள்ளே உள்ளது இதனால் அதை மறு செய்கையாக தீர்க்க முடியும் அல்லது மாறிகள் பிரிப்பதையும் செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் இதனால் இந்த குறிப்பிட்ட அளவுரு h பெரிய R சிறிய r ஆகியவற்றின் அடிப்படையில் முழுமையாக தீர்க்க முடியும் இதை மாற்றும் ஒன்று இந்த 3 விஷயங்களின் செயல்பாடாக வெளிவரும் சைட்ஸ்டெப்பின் வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் கட்டரின் சிறிய r ஆரம் மேற்பரப்பின் வளைவின் ஆரம் மற்றும் ஸ்காலப் உயரம் ஆகவே ஒரு குறிப்பிட்ட கருவி மற்றும் மேற்பரப்பு கலவைக்கான திட்டவட்டமான ஸ்காலப் உயரத்தை நாம் குறிப்பிட்டால் மேற்பரப்பில் எந்த நேரத்திலும் பக்கவாட்டு அளவைக் காணலாம் நாம் என்று நிறுவ முறை அனைத்து கடந்த நாம் ஒரு வெளிப்பாடு அறிமுகப்படுத்த என்று பக்க படிகள் தற்போதைய பக்க படிகள் நிலையை இருப்பது P மற்றும் இறுதி பக்க படிகள் நிலையை நான் தற்போதைய கருவி நிலையை p என்று அர்த்தம் கருவி பக்க படிகள் நிலையை p இருப்பது தங்கள் வெவ்வேறு வெளிப்படுத்த முடியும் P u P போன்ற மட்டுமே முதல் வழித்தோன்றல் சம்பந்தப்பட்ட ஒரு டெய்லர் தொடர் விரிவாக்கம் இந்த படிக்க தயவு செய்து P Δw எனவே இந்த டெய்லர் தொடர் விரிவாக்கத்தில் இறுதியில் Δu மற்றும் Δw ஆகியவற்றின் தீர்வைப் பெறுவோம் இது கட்டரின் தற்போதைய நிலையில் இருந்து கட்டரின் பக்கவாட்டு நிலைக்கு அளவுரு அதிகரிப்புகளைக் கொடுக்கும் இது மேற்பரப்பு கடினத்தன்மையின் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பை விளைவிக்கும் இது ஒரு சமன்பாடு மற்ற சமன்பாடு நீங்கள் தயவுசெய்து நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் எதை அழைக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது பதிலளிக்காத ஒரு கணம் சரி நாம் இதை சற்று பின்னர் பார்வையிடுவோம் அல்லது ஆரம்பத்தில் இருந்தே இதைத் தொடங்குவேன் தயவுசெய்து என்னுடன் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆமாம் Δw மற்றும் Δu க்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு இதுதான் இது ஒரு சமன்பாடு மற்றும் பிற சமன்பாடு இப்போது நாம் பார்வையிட்டோம் இப்போது இது சரி இங்கே நாம் சைட்ஸ்டெப்பின் அளவை வைக்கிறோம் ஏனெனில் P P சைட்ஸ்டெப் மற்றும் அது Δu மற்றும் Δv வெளிப்பாட்டிற்கு சமம் எனவே நமக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கின்றன இவை எளிய ஒரே நேரத்தில் சமன்பாடுகள் மற்றும் Δu மற்றும் Δw க்கு நாம் தீர்க்க முடியும் இதை நாம் தீர்த்தவுடன் ஒரு அளவு நமக்கு திசையும் கிடைத்துள்ளது மேலும் பக்க நிலைகளை நாம் சுட்டிக்காட்டலாம் uw விமானத்தில் இதன் வழியாக வளைவைக் கடந்து செல்கிறோம் அதாவது uw விமானம் அதன் வழியாக ஒரு வளைவைக் கடந்து சென்றதும் மேற்பரப்பின் விளிம்புகளில் தொடங்கவும் நிறுத்தவும் அதை துண்டிக்கிறோம் அல்லது நீட்டிக்கிறோம் சரியா உண்மையைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்படலாம் இந்த கட்டர் தொடர்பு புள்ளிகள் வழியாக இந்த வளைவு ஏன் uw விமானத்தில் செய்யப்படுகிறது XYZ விமானத்தில் அல்ல தயவுசெய்து இதைப் பற்றி சிந்தியுங்கள் iso ஸ்காலப் மூலோபாயத்தைப் பின்பற்றி வளைந்த மேற்பரப்புகளுக்கான கட்டர் பாதை தலைமுறையின் மற்றொரு முறையை இப்போது பார்ப்போம் அதில் நாம் விவாதித்த முறை மற்றும் வேறு சில முறைகளால் உருவாக்கப்பட்ட கட்டர் பாதை அவை வடிவவியல்களின் 2 பரிமாணக் கருத்தாய்வுகளைக் கொண்டுள்ளன அவை சில பிழைகளைக் கொண்டு வரக்கூடும் ஆகவே இந்த விவாதத்தை அந்த சூத்திரங்களையும் சமன்பாடுகளையும் நாடாமல் பிக்டோரியலாகத் தொடங்குகிறோம் இது இலவச வடிவ மேற்பரப்பு மற்றும் இது ஒரு கட்டர் பாதை என்று கூறுகிறது எனவே இது ஃபெங் மற்றும் லி எழுதிய ஒரு கட்டுரையில் எடுக்கப்பட்டுள்ளது 2002 இல் வெளிவந்தது எனவே தொடங்க இந்த கட்டர் பாதை நாம் முன்னோக்கி படிகள் இது குறிப்பிட்ட புள்ளிகள் குறிக்க நாம் இந்த புள்ளிகளில் மேற்பரப்பு இயல்புகள் தீர்மானிக்க இந்த புள்ளிகள் CL புள்ளிகள் அந்த பந்து முனை அரைக்கும் வெட்டிகளின் மூக்கு பகுதியின் மையங்கள் நாம் ஒரு மென்மையான வளைவு மூலம் அவர்களுடன் சேர்கிறோம் இந்த மென்மையான வளைவுக்கான தொடுகோடுகளைக் கண்டுபிடிப்போம் எனவே இந்த அந்தந்த இடங்களில் கட்டர் திசைகளைப் பெறுகிறோம் அடுத்து இந்த அந்தந்த இடங்களில் கட்டர் எண்ட் கட்டர் பந்து முனையின் சுத்தப்படுத்தப்பட்ட பகுதியை வரைகிறோம் மேலும் வெட்டப்பட்ட பள்ளத்தின் வடிவவியலை வரையறுக்கும் சுத்தப்படுத்தப்பட்ட பிரிவுகள் தான் நாம் அனைத்து கட்டுமான வரிகளையும் அகற்றுகிறோம் அடுத்து நாம் ஸ்கேலோப் உயரம் வடிவமைப்பு மேற்பரப்பில் இருந்து ஆஃப்செட் ஒரு மேற்பரப்பு கட்டர் சுத்தமாகவே பிரிவுகள் குறுக்குவிசைகள் கண்டுபிடிக்க எனவே இந்த மேற்பரப்பில் அது சாதாரண வடிவமைப்பு மேற்பரப்பில் இருந்து மற்றும் ஸ்கேலோப் உயரம் மூலம் அனைத்து அந்தந்த நிலைகள் மற்றும் இந்த வழியில் நாம் ஸ்கேலோப் வளைவு குறிப்புகள் தீர்மானிக்கிறோம் கட்டரின் அடித்துச் செல்லப்பட்ட பிரிவுகளில் இந்த இடங்களில் எனவே இவை ஸ்காலப்பின் உதவிக்குறிப்புகளைக் குறிக்கின்றன அதாவது 1 வது கட்டர் பாதையின் பக்கத்திலேயே இந்த குறிப்பிட்ட நிலை வழியாக முழு ஸ்காலப் வடிவவியலையும் குறிக்கிறேன் அடுத்து நாம் ஸ்காலப் ஆஃப்செட் மேற்பரப்பை அகற்றுவோம் இந்த ஸ்காலப் டிப்ஸ் புள்ளிகள் வழியாக ஒரு மென்மையான வளைவைக் கடந்து செல்கிறோம் அருகிலுள்ள கட்டர் பாதையில் கட்டரின் அருகிலுள்ள நிலையை அது மேற்பரப்பைத் தொட வேண்டும் என்ற கருத்தில் இருந்து கண்டுபிடிப்போம் மேலும் இது ஸ்காலப் புள்ளிகள் வழியாக செல்ல வேண்டும் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் ஸ்காலப் டேன்ஜண்ட் ஸ்காலப் தொடுகோடு என்பது அந்த தொடுகோடுகள் என்று மற்றொரு நிபந்தனை உள்ளது இது ஸ்காலப் தொடுகோடு தொடுகோடாக இருக்கும் ஸ்காலப் தொடுகோடானது இரண்டாவது கட்டர் பாதையின் ஆரம் திசையன்களுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே இந்த நிலையைப் பயன்படுத்துவதால் ஸ்காலப் தொடுகோடு அது உருவத்தில் வரையப்படவில்லை என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் ஆனால் ஸ்காலப் தொடுகோடு 1 ஆம் பகுதியின் துடைத்த பகுதியின் ஆரம் திசையன் மற்றும் 2 வது பாதைக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு சுத்தப்படுத்தப்பட்ட பிரிவுகளும் இணை பிளானராக இருக்கும் என்பதை இது கருத்தில் கொள்ளுமா இல்லை ஸ்காலப் தொடுகோடு அந்த அடித்துச் செல்லப்பட்ட பிரிவுகளின் ஆரம் திசையன்கள் செங்குத்தாக இருக்கும் போது அடித்துச் செல்லப்பட்ட பிரிவுகளே இருக்க வேண்டியதில்லை இந்த ஸ்காலப் தொடுகோடுக்கு செங்குத்தாக நாம் இங்கே ஒரு ஸ்காலப் தொடுகோடைக் காட்டியுள்ளோம் இங்கே ஒரு ஸ்காலப் தொடுகோடைக் காட்டியுள்ளோம் அது துடைத்த குழாய்க்கு செங்குத்தாக இருப்பதாகக் கூறுகிறோம் சரி மன்னிக்கவும் இது துடைத்த குழாய்க்கு தொடுகோடு உள்ளது எனவே இது ஆரம் திசையனுக்கு செங்குத்தாக உள்ளது இது இந்த குறிப்பிட்ட ரேடியல் கோட்டிற்கு செங்குத்தாக உள்ளது இது இந்த குறிப்பிட்ட ரேடியல் கோட்டிற்கு செங்குத்தாக உள்ளது ஆனால் இது இந்த விமானங்களுக்கு செங்குத்தாக இல்லை அந்த விமானங்களுக்கு செங்குத்தாக இருந்திருந்தால் 2 சுத்தப்படுத்தப்பட்ட பிரிவுகள் ஒரே விமானத்தில் இருப்பது மற்றும் இரு பரிமாண வடிவியல் கணக்கீடுகள் பொருந்தியிருக்கும் என்பது உங்களுக்கு மீண்டும் தெரியும் ஆனால் இது இந்த குறிப்பிட்ட மாதிரியின் வித்தியாசம் அல்ல முந்தையது எனவே இந்த விவாதத்தின் முடிவில் வெவ்வேறு முன்னோக்கி படிகள் மற்றும் வெவ்வேறு பக்க படிகளுடன் வெட்டப்பட்ட வேலைகளின் 3 எடுத்துக்காட்டுகளுக்கு வருகிறோம் நீங்கள் நன்கு அடையாளம் காண முடியும் என இது பெரிய முன்னோக்கி படிகள் மற்றும் மிகவும் கரடுமுரடான பக்க படி வடிவத்தைக் கொண்டுள்ளது இதனால் கடினத்தன்மை சாதாரணக் கண்ணுக்குத் தெரியும் அதே நேரத்தில் இவை மிகவும் நெருக்கமான பார்வை அல்ல ஆம் எனவே இந்த உடலின் மேற்பரப்பில் தோராயமாக அந்த கடினத்தன்மை மதிப்பெண்கள் தோன்றுவதை நீங்கள் காணலாம் இன்னும் நெருக்கமாக பாருங்கள் ஆம் அவை தோன்றும் கடினத்தன்மை மதிப்பெண்கள் CNC யின் தற்போதைய நிலை என்ன இது இந்த இயந்திரங்கள் எந்திரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதா மேலும் 3 அச்சு அல்லது 5 அச்சு ஒருவேளை உங்களுக்குத் தெரியும் முதலியன CNC க்கு காலப்போக்கில் வெவ்வேறு புலங்கள் அல்லது பயன்பாடுகள் உருவாகின்றன விரைவான முன்மாதிரி என்று சொன்னால் CNC பயன்படுத்தப்படுவது நம்மிடம் உள்ளது அங்கு விரைவான முன்மாதிரியின் முழு தொழில்நுட்பமும் CNC யை சார்ந்துள்ளது இயந்திரத்தின் இயக்கங்களை துல்லியமாக கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வெவ்வேறு ஸ்லைடுகள் இயக்கங்கள் வெவ்வேறு கட்டங்கள் என்று பொருள் நான் விவாதித்தபடி வெவ்வேறு தொழில்நுட்பத்தை செயல்படுத்த முடியாது எடுத்துக்காட்டாக விரைவான முன்மாதிரி மற்றும் அந்த வழியில் CNC சார்ந்த தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இறுதியில் அது நீங்கள் நடுத்தர அளவில் உற்பத்தி நாம் அடிப்படையில் கணினி கட்டுப்பாட்டில் மற்றும் மட்டுமே வெகுஜன உற்பத்தியில் இது நெகிழ்வான உற்பத்தி அமைப்புகள் கொண்ட எடுத்துக்காட்டாக வேறு துறைகளில் செல்ல தெரியும் நாம் இன்னும் பல்வேறு வடிவவியல்கள் நகல் இதில் எந்திர மற்ற அம்சங்கள் உள்ளன நாம் படிப்படியாக பகுதி குறிப்பிட்ட கருவி இல்லாமல் வேலை செய்ய முடியும் தொழில்நுட்பம் வளர்ச்சி கொண்ட உள்ளன பகுதி குறிப்பிட்ட கருவி என்பது அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கருவிகள் மற்றும் அந்த வகையில் நாம் சிறப்பு கருவி இயற்பியல் சாதனங்கள் போன்றவற்றைப் பொறுத்தது CNC என்பது அத்தகைய தொழில்நுட்பத்தை நீக்குவதை இலக்காகக் கொண்டது என்பது உங்களுக்குத் தெரியும் நன்றி